அக்ரிமென்ட்ட பத்தி நிறைய விஷயங்கள நாம பாத்தோம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதாவது ஒரு மொழியின் இலக்கண அமைப்புல வேற ஏதாவது அக்ரிமென்ட்ட உங்களால கண்டுபிடிக்க முடியுமாங்கறதுதான் அந்தக் கேள்வி முதன்மையா நம்மோட விவாதம் ஆங்கிலத்தப்பத்தி இருந்தா கூட பிற மொழிகள்லயும் இதே மாதிரியான விஷயங்கள் இருக்குதா இல்லையான்னு யோசிக்கச் சொல்லியிருந்தேன் அதுல ஏதாவது வித்தியாசங்கள் இருந்தா அத நாம எப்படி கையாளப்போறோம் எல்லா நேரமும் நான் ப்ரெஸ்க்ரிப்டிவ் மற்றும் டெஸ்க்ரிப்டிவ் அப்ரோச் பத்தியே யோசிச்சுட்டுருக்கேன் இப்ப நாம மேலோட்டமா ப்ரெஸ்க்ரிப்டிவ் அப்ரோச்னா என்ன டெஸ்க்ரிப்டிவ் அப்ரோச் நமக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னு பாக்கலாம் இதுதான் ப்ரெஸ்க்ரிப்டிவ் வெர்சஸ் டெஸ்க்ரிப்டிவ் அப்ரோச் ப்ரெஸ்க்ரிப்டிவ் அப்ரோச் அப்படின்னா என்ன உங்க பள்ளிப்பருவத்துல பெரும்பாலும் நீங்க இரண்டாவது மொழியா படிச்ச ஆங்கிலத்தப் பத்தி கடினமான விதிமுறைகள்ன்னு என்ன சொல்லிக்கொடுத்திருக்காங்க எனக்குத் தெரிஞ்சு உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும்னா ப்ரிபோஸிஷன்னா என்ன இன்ஃபினிட்டிவல் மற்றும் இன்ஃபினிடிவ்ன்னா என்ன அப்படிங்கறதுதான் நாம ப்ரிபோஸிஷன்ல ஆரம்பிக்கலாம் வாக்கியங்கள் ப்ரிபோஸிஷன்ல முடியாதுன்னு பொதுவா நம்பப்படுது நான் ஒரு விதிய எழுதுனா நீங்க கட்டாயமா அந்த விதிய எல்லா நேரமும் பின்தொடரனும் ஆக முதல் விதி என்னன்னா நீங்க ஒரு வாக்கியத்தை ப்ரிபோஸிஷனோட முடிக்கக்கூடாது இது ஒரு முக்கியமான விதி இரண்டாவது முக்கியமான விதி நீங்க பள்ளியில படிச்சிருப்பீங்க அது என்னன்னா இன்ஃபினிட்டிவ்வை பிரிக்கக்கூடாது இந்த இரண்டு விதிகளும் மிகவும் முக்கியமானவை இதப்பத்தி நீங்க உங்க பள்ளி வகுப்புகள்லயே படிச்சிருப்பீங்க நாம முன்னாடி விவாதிச்ச அக்ரிமெண்ட் மாதிரி இந்த விதியும் பாரம்பரிய இலக்கண வல்லுநர்களால் உருவாக்கப்பட்டது ஆனா இது எல்லா நேரங்கள்லயும் வேலை செய்யாது ப்ரெஸ்க்ரிப்டிவ் க்ரேமர் பத்தி நாம புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சா இவைகள்தான் இலக்கண வல்லுநர்களால் உருவாக்கப்பட்ட விதிகளாகும் இப்ப நீங்க பள்ளியில இரண்டாவது மொழியாக படிச்ச ஆங்கிலத்தில் இருக்கும் இந்த இரண்டு முக்கியமான கடினமான விதிகளுக்கும் ஒரு உதாரணத்த சொல்றேன் எந்த ஒரு வாக்கியமும் ப்ரிபோஸிஷனில் முடியக்கூடாது ஆனா சமீப காலத்துல சில எடுத்துக்காட்டுகளை நான் காட்டறேன் உதாரணத்துக்கு நான் கல்வித்துறையில இருக்கேன் அதனால நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டிருக்கேன் இத நீங்க எப்படி எங்கிட்ட கேப்பீங்க which journal was your article published in இப்படிக் கேக்கறது ஒரு வகை இன்னொரு வழி என்னன்னா in which journal is your article published இதுல முதல் கேள்வி எந்த வகையிலாவது இலக்கணமில்லாம இருக்கறதா நீங்க நினைக்கறீங்களா இத ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு உங்களுக்கு தோணுதா நான் இங்க இலக்கணமற்றது அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாததப்பத்தி பேசறேன் ப்ரெஸ்ரிப்டிவ் இலக்கண வல்லுநர்கள் முதல் கேள்வி இலக்கணமற்றதுன்னு சொல்லுவாங்க ஏன் அது இலக்கணமற்றது ஏன்னா அந்தக் கேள்வி ப்ரொபோஸிஷன்ல முடியுது ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்தக்கேள்வில பெரிசா எந்த ஒரு தவறான முடிவும் இல்லை அதனால இது ஒரு பிரச்சனையா ஆங்கிலம் என்னோட தாய்மொழி இல்லன்னாலும் which journal was your article published in அப்படின்னு நீங்க கேட்டா அது எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை உண்மையில இரண்டாவது கேள்விதான் மிகவும் சரியானது ஆனா ஒரு மொழி வல்லுநரா என்னைப்பொறுத்தவரை இரண்டு கேள்விகளுமே சரியானது மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆக ப்ரெஸ்க்ரிப்டிவ் முறையில விதிகளின்படி பாத்தா ஒரு வாக்கியம் ப்ரொபோஸிஷன்ல முடியக்கூடாது ப்ரெஸ்க்ரிப்டிவ் அப்ரோச்ச பொருத்தவரை முதல் கேள்வி இலக்கணமற்றது ஆனா நீங்க டெஸ்க்ரிப்டிவ் அப்ரோச்ச பின்பற்றினா உங்ககிட்ட சில தகவல் இருந்து மேலும் தாய்மொழி பேசறவங்க அதே மாதிரிதான் பேசறாங்கன்னா முதல் கேள்வியில எந்த தவறும் இல்லை இப்ப நாம இரண்டாவது உதாரணத்துக்கு வருவோம் அந்த இரண்டாவது விதி என்ன இன்ஃபினிட்டிவை பிரிக்கக் கூடாது இன்ஃபினிட்டிவ்னா என்ன வெர்ப் உடன் இணைந்து வந்தால் அது இன்ஃபினிட்டிவ் எனப்படும் உதாரணத்துக்கு ட்டு கோ ட்டு டு ட்டு டேன்ஸ் ட்டு ஸ்லீப் ஆகியவை இவை இன்ஃபினிட்டிவல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அல்லது இன்ஃபினிட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எனப்படும் இப்ப போர்டுல நான் எழுதியிருக்கற உதாரணத்தப் பாருங்க to boldly say that இந்த மாதிரி சொல்றதுக்கு உங்களுக்கு நிச்சயமா நிறைய தைரியம் வேணும் உண்மையில ப்ரெஸ்க்ரிப்டிவ் இலக்கண வல்லுநர்களைப் பொருத்த வரை இது ஒரு இலக்கணமற்ற முறையில்லாத வாக்கியம் to மற்றும் say இந்த இன்ஃபினிட்டிவ பிரிக்கக்கூடாது ஆனா இந்த இடத்துல நீங்க இன்ஃபினிட்டிவ பிரிக்கறீங்க மேலும் இடையில ஒரு அட்வெர்ப் சேக்கறீங்க boldlyங்கறது ஒரு அட்வெர்ப் நீங்க இன்ஃபினிட்டிவ பிரிக்கறீங்க to இங்க இருக்கு say அங்க இருக்கு boldly இரண்டுக்கும் இடையில இருக்கு ப்ரிஸ்க்ரிப்டிவ் விதிய நீங்க பின்பற்றுனா இது தவறு இந்த மாதிரி நீங்க எழுதக்கூடாது to say that boldly அப்படின்னுதான் எழுதனும் ஆனா தாய்மொழி பேசறவங்கள பொருத்தவரை இன்ஃபினிட்டிவ பிரிக்கிறது பிரச்சனை இல்லை இன்ஃபினிட்டிவ பிரிக்கக்கூடாதுங்கற விதி இங்க அடிப்படையற்றது இதுல எந்த வித பாதிப்பும் இல்லன்னு பெரும்பாலான தாய்மொழி பேசறவங்க ஏத்துக்கறாங்க இவைகள்தான் நான் சொன்ன இந்த இரண்டு உதாரணங்கள் எனவே தேவைப்பட்டால் இன்ஃபினிட்டிவ இரண்டா பிரிக்கறதுல எந்தத் தவறும் இல்லை ஆகவே என்னோட கேள்வி என்னன்னா நான் இப்ப சொன்ன இரண்டு விதிகளுக்கும் வேற உதாரணங்கள் உங்களால சொல்ல முடியுமா நான் சொல்றது ஒரு வாக்கியத்த இன்ஃபினிட்டிவ்ல முடிக்கலாம் மேலும் இன்ஃபினிட்டிவ பிரிக்கலாம் அப்படிங்கறதப்பத்தி இந்த இரண்டு விஷயத்துலயும் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுமதி இருந்தால் நீங்க செய்யலாம் திரும்பத்திரும்ப நான் சொல்றது என்னன்னா ஒரு விஷயத்தப்பத்தி நான் விவாதிச்சா நீங்க அதே மாதிரி விஷயங்கள் உங்களோட தாய்மொழியிலயோ அல்லது உங்களுக்குத் தெரிஞ்ச பிற மொழிகள்லயோ இருக்குதான்னு யோசிச்சுப்பாருங்க மேலும் இன்ஃபினிட்டிவ பிரிக்கறது ஒரு வாக்கியத்த ப்ரொபோஸிஷன்ல முடிக்கறது ஆகியவற்றை நீங்க உபயோகப்படுத்தியும் பாக்கலாம் ஆகவே இவைகளை பயன்படுத்திப் பாத்துட்டு எங்கிட்ட சொல்லுங்க இவைகள்தான் இலக்கண வல்லுநர்களால் உருவாக்கப்பட்ட விதிகளாகும் இவை 18ஆம் நூற்றாண்டுல ஆங்கில மொழிக்காக உருவாக்கப்பட்டவையாகும் 18ஆம் நூற்றாண்டுல ஆங்கில மொழிய மேம்படுத்தறதுக்காக இலக்கண வல்லுநர்கள் பல மறக்க முடியாத பங்களிப்பைக் கொடுத்திருக்காங்க 18ஆம் நூற்றாண்டுல செல்வாக்குடன் இருந்த இலக்கண வல்லுநர்கள் ஆங்கிலத்தை இப்படித்தான் பேசனும்னு சொல்லியிருக்காங்க மொழி வல்லுநர்களைப்பொருத்தவரை இப்படி பேசறதுதான் ஒரே வழி ஆனா நாம என்ன சொல்றோம்னா ஆங்கிலத்த இங்க அங்கன்னு சில மாற்றங்களோட பேசலாம் இதை வழக்கத்துக்கு மாறாக பேசும் முறைன்னு சொல்லலாம் ஆனா நாம இங்க பேசற விஷயம் என்னன்னா இந்த ப்ரெஸ்க்ரிப்டிவ் விதிகள் உலகத்துல இருக்கற மற்ற மொழிகள்ல எப்படி வேலை செய்யுதுங்கறங்கறதப்பத்திதான் இது லத்தீன் மொழியில வேலை செய்யாமப் போகலாம் கிரேக்க மொழில வேலை செய்யாமப் போகலாம் ஹிந்தி மொழில வேலை செய்யாமப் போகலாம் சீன மற்றும் ஜப்பானிய மொழிகள்ல வேலை செய்யாமப் போகலாம் நாம ஆங்கிலத்துல பின்பற்றக்கூடிய விதிகளை கண்மூடித்தனமா மற்ற மொழிகள்லயும் பின்பற்றக்கூடாது அப்படி நீங்க கண்மூடித்தனமா அந்த விதிகளை பின்பற்றுனா அது ப்ரெஸ்க்ரிப்டிவ் அப்ரோச் நீங்க அந்த விதிகளை அப்படியே மற்ற மொழிகளுக்கு விரிவு படுத்த அல்லது பொருத்திப்பார்க்க முயற்சி பண்றீங்க இது மொழி வல்லுநர்களின் அணுகுமுறை அல்லது ப்ரெஸ்க்ரிப்டிவ் அப்ரோச் ஆகும் ஆனா தற்கால ல்ங்விஸ்டிக் பாடங்கள்ல நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு மக்கள் இந்த ப்ரெஸ்க்ரிப்டிவ் விதிகளை கடுமையா பின்பற்றுவதில்லை இப்படித்தான் இங்க இலக்கண பாடங்கள்ல டெஸ்க்ரிப்டிவ் அப்ரோச் வருது டெஸ்க்ரிப்டிவ் அப்ரோச்ல என்ன நடக்குது நம்ம கையில இருக்கற தகவல்களை வெச்சிகிட்டு நாம விளையாடறோம் இங்க லிங்விஸ்டிக் என்ன பண்ணுது ஆங்கில மொழியில இருக்கற இந்த விதிகள் ஐரோப்பிய மொழிகளுக்கு உபயோகப்படாது மேலும் இதுக்கு சம்பந்தமில்லாத ஜப்பானிய சீன மற்றும் மாண்டரின் மொழிகளுக்கு இவ்விதிகள் வித்தியாசமானதா இருக்கும் சீன திபெத்திய மற்றும் திபெத்திய பர்மா மொழிகளுக்கு இவ்விதிகள் மிகவும் வித்தியாசமானதா இருக்கும் இந்த மாற்றம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில வட அமெரிக்காவுல பூர்வீக மொழியின் அமைப்பை விவரிக்க ஆரம்பச்சிப்ப தொடங்குச்சு 18ஆம் நூற்றாண்டு முழுவதும் இலக்கண வல்லுநர்கள் ப்ரெஸ்க்ரிப்டிவ் அப்ரோச்ல உறுதியா இருந்தாங்க ஆனா 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில மொழி வல்லுநர்கள் அமெரிக்காவின் சில பூர்வீக மொழிகளப்பற்றி ஆராய்ந்து படிக்க ஆரம்பிச்சப்ப இந்த சூழ்நிலை மாறுச்சு அப்போதுதான் ஆங்கிலத்துக்கும் மற்ற மொழிகளுக்கும் இடையே அமைப்பு ரீதியா நிறைய வித்தியாசங்கள் இருக்கறத அவங்க கண்டுபிடிச்சாங்க இந்த ஆராய்ச்சியின் மூலமா ஆங்கிலம் மற்றும் லத்தீன் போன்ற மொழிகளுக்கு பொருத்தமா இருக்கற விதிகளும் பிரிவுகளும் மற்ற பூர்வீக அமெரிக்க மொழிகளுக்கு பொருந்துவதில்லைன்னு அவர்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துனாங்க அப்ப வேற என்ன வழி அந்த மொழிகள் என்ன செய்யும் நம்மகிட்ட இருக்கற தகவல் ஒரு குறிப்பிட்ட தியரிக்குள்ள பொருந்தனும்னு இதற்கு அர்த்தம் இல்ல ஒரு தியரி சுற்றியுள்ள அனைத்து இயல்பான மொழித்தகவல்களையும் தேவைக்கேற்ப சேர்த்துக்கொள்ளவோ ஒன்றிணைக்கவோ அல்லது விவரிக்கவோ போதுமான வாய்ப்பினை ஏற்படுத்த வேண்டும் ஆகவே வட அமெரிக்காவின் பூர்வீக மொழிகள ஆராய்ச்சி செஞ்ச மொழி வல்லுநர்கள் என்ன பண்ணுனாங்க வேற ஒரு அப்ரோச்சுக்கு மாறுனாங்க அது என்ன அப்ரோச் அதுதான் டெஸ்க்ரிப்டிவ் அப்ரோச் இந்த அப்ரோச்சின் மூலமா அவங்க என்ன செஞ்சாங்க மொழியிலிருந்து சேகரிச்ச சில மாதிரி தகவல்களை ஆராய்ச்சி செஞ்சாங்க அமெரிக்காவின் பூர்வீக மொழிகளோட இலக்கண அமைப்ப பத்தி விவரிக்கறதுக்கு ஆர்வம் காட்டுனாங்க அதனால அம்மொழிகள்ல இருந்து சில தகவல்களையும் மாதிரிகளையும் சேகரிச்சு பல வித்தியாசமான அப்ரோச் மூலமா சோதிச்சுப்பார்த்தாங்க இந்த அப்ரோச்தான் டெஸ்க்ரிப்டிவ் அப்ரோச் ஆங்கில மொழியில் பயன்படுத்தப்படும் விதிகள் மற்ற மொழிகள்ல வேலை செய்யலன்னா அத எப்படி சரிசெய்யறது அதுக்குத்தகுந்த மாதிரி விதிகளையும் தியரியையும் எப்படி மாற்றுவதுன்னு மொழி வல்லுநர்கள் முயற்சி செஞ்சாங்க அதன்மூலமா உலகத்தின் மற்ற மொழிகள்ல இருந்து பல தகவல்களை ஒன்றிணைக்க முடிஞ்சுது இதைத்தான் நாம் டெஸ்க்ரிப்டிவ் அப்ரோச் ன்னு அழைக்கிறோம் ஒரு மொழியின் அமைப்புக்குத் தகுந்த மாதிரி விதிகள் மாற வேண்டும் வேறு வழியில் மாறக்கூடாது அதேமாதிரி விதிகளுக்குத்தகுந்த மாதிரி ஒரு மொழியின் அமைப்பு மாறக்கூடாது விதிகள் சுலபமானதாக இருந்தால்தான் நாம் பிற மொழிகள்ல இருந்து தகவல்களை இணைக்க முடியும் ஆக இதுதான் ப்ரெஸ்க்ரிப்டிவ் மற்றும் டெஸ்க்ரிப்டிவ் அப்ரோச் பற்றிய விளக்கம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிண்டேக்ஸ் பத்தியோ அல்லது லிங்விஸ்டிக் பத்தியோ பேசும்போது நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஆனா நாம இங்க படிக்கறது அடிப்படை லிங்விஸ்டிக் பாடம் அதனால இரண்டு முக்கியமான விஷயங்களப்பத்தி மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கனுன்னு விரும்பறேன் ஒன்று ஸ்ட்ரக்சுரல் அனாலிசிஸ் இன்னொன்று கான்ஸ்டிட்யூவண்ட் அனாலிசிஸ் ஸ்ட்ரக்சுரல் அனாலிசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அது பெரும்பாலும் டெஸ்க்ரிப்டிவ் அப்ரோச்ச குறிக்கும் நாம் டெஸ்ட் ஃப்ரெம் என்று அழைக்கக்கூடிய சில வடிவங்களையோ நடைகளையோ அல்லது பிரிவுகளையோ கண்டுபிடிக்கனும் டெஸ்ட் ஃப்ரேம் அப்படின்னா நீங்க நிறைய தகவல்களையும் வாக்கியங்களையும் கண்டு பிடிச்சு அதுக்குள்ள சில குறிப்பிட்ட வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் பொருத்த வேண்டும் உதாரணத்துக்கு நான் இங்க the அப்படின்னு எழுதறேன் சின்னதா ஒரு இடைவெளி விட்டு makes a lot of noise ன்னு எழுதறேன் இது யூல்ல கொடுக்கப்பட்ட உதாரணம் இன்னொரு உதாரணம் I heard a அப்படின்னு எழுதி சின்ன இடைவெளி விட்டு yesterday அப்படின்னு எழுதறேன் இது ஒரு டெஸ்ட் ஃப்ரேம் இந்த ஃப்ரேம்ல நீங்க நிறைய விஷயங்களை சேர்க்கலாம் உதாரணத்துக்கு the car makes a lot of noise the child makes a lot of noise the donkey makes a lot of noise the dog makes a lot of noise the radio makes a lot of noise இப்படி பல வகையில எழுத முடியும் எல்லாமே இதுக்குள்ள பொருந்தும் ஆக நீங்க car ன்னு சொல்லலாம் dog ன்னு சொல்லலாம் child ன்னு சொல்லலாம் radio ன்னு சொல்லலாம் donkey ன்னு சொல்லலாம் எல்லாவற்றையுமே இங்க உபயோகிக்க முடியும் ஆக இந்த ஃப்ரேம்ல நிறைய வார்த்தைகளை நீங்க எழுதமுடியும் ஆனா I heard a car yesterday அப்படின்னு சொல்ல முடியாது Car இந்த ஃப்ரேம்ல பொருந்தாது வேற வகையான க்ரமேட்டிகல் கேட்டகரிதான் இங்க பொருந்தும் I heard a cry yesterday I heard a story இந்த மாதிரி நாம சொல்லலாம் ஆகவே ஞாபகம் வெச்சுக்கங்க இந்த இரண்டும் நவ்ன்ஸ் பொதுவா காமன் நவ்ன்ஸ் என்று அழைக்கப்படும் ஆக இந்த ஃப்ரெம்கள்ல நீங்க நிறைய நவ்ன்ஸ் சேர்க்கலாம் எந்த மாதிரியான நவ்ன்ஸ் காமன் நவ்ன்ஸ் ஆனா இங்க kassie makes a lot of noise அப்படின்னு சொல்ல முடியுமா ஏன்னா kassie ஒரு ப்ராபர் நவ்ன் அது தனக்கு முன்னால ஒரு டெஃபினைட் ஆர்ட்டிகளை அனுமதிக்காது நீங்க Sunday makes a lot of noise அப்படின்னு சொல்ல முடியாது மேலும் the the dog ன்னும் சொல்ல முடியாது இரண்டு டெஃபினைட்னஸ் மார்கர் வராது ஆக ஒரு வாக்கியத்தின் ஸ்ட்ரக்சுரல் அனாலிஸிஸ் எப்படி இருக்குதுன்னு புரிஞ்சுக்க உங்களுக்கு டெஸ்ட் ஃப்ரேம் அவசியம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேமுக்கு பொருந்தர மாதிரி பல விதமான டெஸ்ட் ஃப்ரேமை நாம உருவாக்க முடியும் இந்த புரிதலோட அடுத்து நாம கான்ஸ்டிட்யூவன்ட் அனாலிஸிஸ்க்கு போகலாம் கான்ஸ்டிட்யூவன்ட் அனாலிஸிஸ் அப்படின்னா என்ன நீங்க டெஸ்க்ரிப்டிவ் அனாலிஸிஸ் அல்லது டெஸ்க்ரிப்டிவ் அப்ரோச் பத்தி யோசிக்கறீங்க மேலும் சிண்டேக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கறதுக்காக வார்த்தைகளை ஒன்னு சேர்க்கும்போது அவை ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்பை பின்பற்றுதா இதற்கான விடை ஆம் இந்த குறிப்பிட்ட வடிவமைப்புல வேற ஏதாவது யூனிட் இருக்குதா உதாரணத்துக்கு I love my friend அப்படின்னு சொன்னா my friend ங்கறது ஒரு யூனிட் இதுதான் கான்ஸ்டிட்யூவன்ட் என்று அழைக்கப்படுகிறது ஆனா இதை I love my friend love my ன்னு சொல்ல முடியாது இதுல எந்த யூனிட்டும் இல்லை இது ஒரு சாதாரண உதாரணம் இதே மாதிரி I love my country ன்னும் எழுதலாம் ஆக இந்த வாக்கிய அமைப்புல 4 வார்த்தைகள் இருக்கின்றன மேலும் இது ஒரு குறிப்பிட்ட அமைப்புல இருக்கு இதுல ஒரு சப்ஜெக்ட் இருக்கு வெர்ப் இருக்கு ப்ரிபோஸிஷன் இருக்கு மேலும் ஒரு நவ்ன் இருக்கு ஆக இதுதான் S V மற்றும் O I love my country இந்த ஒரு சாதாரண அமைப்புல my மற்றும் country ஆகியவை யூனிட் என்று அழைக்கப்படுகின்றன ஆனா love மற்றும் my ஆகியவை யூனிட் என்று அழைக்கப்படாது ஆனா love my country யூனிட்டாகக் கருதப்படும் ஆகவே நம்ம கவனம் எதுலன்னா ஒரு குறிப்பிட்ட வாக்கிய அமைப்பில் என்னென்ன யூனிட்கள் இருக்கின்றன அப்படின்னு அடையாளம் காண்பதுதான் ஒரு வாக்கியம் கொஞ்சம் நீளமா இருந்தா அதுல கான்ஸ்டிட்யூவன்ட்ட கண்டுபிடிக்கறது கொஞ்சம் தந்திரமானது சரி கான்ஸ்டிட்யூவன்ட்னா என்ன டெஸ்க்ரிப்டிவ் அப்ரோச்ல ஒரு வாக்கியத்தில் இருக்கும் சிறிய யூனிட்ஸ் சிறிய கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ் சிறிய காம்போனண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி ஒரு பெரிய கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ உருவாக்குதுன்னு பாக்கறதுக்கு ஒரு வழி இருக்கு உங்களுக்கு பிரியுதுன்னு நினைக்கறேன் டெஸ்க்ரிப்டிவ் அனாலிஸிஸ்ல சிறிய யூனிட்ஸ் சிறிய கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ் ஆகியவற்றை ஒன்றுக்கு பிறகு ஒன்றா வெச்சு ஒரு பெரிய கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ் அல்லது பெரிய கட்டமைப்ப நாம உருவாக்கறோம் சிறிய வடிவங்களை ஒன்றாக வைக்கும்போது பெரிய வடிவமைப்பு கிடைக்கிறது எப்படி இந்த கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ கண்டுபிடிக்கறது இந்த கேள்விய உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கனும் நான் இப்பத்தான் ஒரு குறிப்பு கொடுத்தேன் நீங்க படிக்கும்போது அல்லது ஒரு வாக்கியத்தை அமைக்கும்போது பேசும்போது அல்லது எழுதும்போது சில யூனிட்கள் ஒன்றாக இணைவதையும் சில யூனிட்கள் ஒன்றாக இணையாமல் இருப்பதையும் பார்க்க முடியும் இப்ப நாம ஒரு உதாரணத்த பாக்கலாம் an old man brought a dog to the wedding இந்த வாக்கியத்த நான் படிக்கும்போது நீங்க கவனிச்சிருக்கலாம் an old man ங்கறது ஒரு யூனிட் brought a dog நான் யூனிட்டாதான் படிச்சேன் இத கான்ஸ்டிட்யூவன்ட் கேட்டகிரில வைக்க முடியுமா இல்லையான்னு பாக்கலாம் அடுத்தது to the wedding நான் பேசுன விதத்திலயே எது கான்ஸ்டிட்யூவன்ட் எந்த யூனிட்கள் ஒன்றாக இணையும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இப்ப நாம இத சோதிச்சிப் பாக்கலாம் இந்த வாக்கியத்தின் முதல் பிரிவை எடுத்துக்கலாம் இங்க சப்ஜெக்ட் எது an old man இங்க an old மற்றும் man ங்கற வார்த்தை இருக்கு இந்த மூன்றும் ஒன்றிணைந்து ஒரு கான்ஸ்டிட்யூவன்ட்டை உருவாக்குகின்றன ஆக an old man ஒரு கான்ஸ்டிட்யூவன்ட் Old மற்றும் man ஒரு கான்ஸ்டிட்யூவன்ட் a and dog இரண்டும் சேர்ந்து ஒரு கான்ஸ்டிட்யூவன்ட் brought a dog ஒரு கான்ஸ்டிட்யூவன்ட் the wedding என்பது ஒரு கான்ஸ்டிட்யூவன்ட் to the wedding கூட ஒரு கான்ஸ்டிட்யூவன்ட் ஆகும் இங்க the wedding ஒரு சிறிய கான்ஸ்டிட்யூவன்ட் இத கூட இணைக்கும் போது to the wedding அப்படின்னு பெரிய கான்ஸ்டிட்யூவன்ட்டா மாறுது to the weddingஅ dog உடன் இணைச்சா அது இன்னும் பெரிய கான்ஸ்டிட்யூவன்ட்டா மாறுது brought a dog to the wedding ங்கறது இன்னும் மிகப்பெரிய கான்ஸ்டிட்யூவன்ட்டா மாறுது ஆகவே சிறிய யூனிட்டுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய யூனிட்டை உருவாக்குகின்றன ஆக இதுதான் கான்ஸ்டிட்யூவன்ட் என்று அழைக்கப்படுது இன்னும் சிண்டேக்ஸ் சம்பந்தமான நிறைய விதிகள் இருக்கு அதப்பத்தி நாம பின்னால பாக்கலாம் நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா ரொம்ப எளிமையான முறைல கான்ஸ்டிட்யூவன்ட்ட புரிஞ்சுக்கங்க நீங்க பேசும்போது படிக்கும்போது அல்லது எழுதும்போது உங்களுக்கு உள்ளுணர்வுல ஏதாவது யூனிட்னு தோனுச்சுன்னா அதை ஒரு கான்ஸ்டிட்யூவன்ட்டா எடுத்துக்கங்க அதே மாதிரி சில சமயம் சிறிய கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ் ஒன்னு சேர்ந்து பெரிய கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ உருவாக்குது ஆக க்ரேமர பத்தின டெஸ்க்ரிப்டிவ் அனாலிஸிஸ்ல பாக்கும்போது பொதுவா மொழிகள் இப்படித்தான் வேலை செய்யுது இவை ப்ரெஸ்க்ரிப்டிவ் அனாலிஸிஸோடு தொடர்புடையவை அல்ல நம்மளோட பாடத்தை பொருத்த வரைக்கும் முதன்மையா நாம ப்ரெஸ்க்ரிப்டிவ் அனாலிஸிஸ் பத்திதான் பாக்கப் போறோம் நாம் தெளிவான அல்லது ப்ரெஸ்க்ரிப்டிவ் விதிகள்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு தள்ளி இருக்க முயற்சிக்கலாம் ஆரம்பத்துல அவை மிகவும் அவசியமானதா இருந்தா கூட பின்னாடி நீங்க உங்களோட விதிகளை உருவாக்க வேண்டும் அப்பத்தான் ஒரு மொழியப்பத்தி படிக்கும்போது நீங்க எதிர்கொள்ளும் மாறுபாடுகளை இணைக்கவும் தெளிவாக விளக்கவும் முடியும் இதோட சின்டேக்ஸ் பத்தின என்னோட விவாதத்த முடிச்சுக்கறேன் நாம ப்ரெஸ்க்ரிப்டிவ் க்ரேமர் பத்தி புரிஞ்சுக்கிட்டோம் ப்ரெஸ்க்ரிப்டிவ் க்ரேமர்ன்னா என்ன ஸ்ட்ரக்சுரல் அனாலிஸிஸ்ன்னா என்ன கான்ஸ்டிட்யூவன்ட்ன்னா என்ன அது எவ்வாறு வேலை செய்யுது மேலும் சிண்டேக்ஸ்ல நாம் எதிர்கொள்ளும் அடிப்படையான க்ரமேட்டிகல் கேட்டகரி என்ன இதையெல்லாம் நாம் விவாதிச்சோம் லிங்விஸ்டிக்ல சிண்டேக்ஸ் எப்படி முக்கிய பங்கு வகிக்குதுன்னு புரிஞ்சிக்கிட்டோம் அடுத்த வகுப்புல சிண்டேக்டிக் விதிகளைப்பத்தியும் சிண்டெக்ஸின் சில அடிப்படை விதிகளைப்பத்தியும் நான் பேசப்போறேன் அதுக்கப்புறம் கடைசியா சிண்டேக்டிக் டைப்பாலஜிக்கு போகலாம்